ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் குறித்த இந்த பாடத்திட்டத்திற்கு வருக இந்த தொகுதியில் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்களின் விவாதத்தைத் தொடருவோம் தொடர்ச்சியான நேரக் களத்தில் சமிக்ஞைகளின் பிரதிநிதித்துவத்தைப் பார்த்தோம் அதே போல் கடைசி தொகுதிகளில் சமிக்ஞைகளைக் காண்பதற்கான வடிவியல் பார்வை புள்ளியை அறிமுகப்படுத்தியுள்ளோம் பல்வேறு டிஜிட்டல் ஆப்டிகல் மாடுலேஷன் நுட்பங்களைப் பற்றி விவாதிக்க அந்தக் கோட்பாட்டை இங்கே பயன்படுத்துவோம் ஆப்டிகல் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் நாங்கள் ஆப்டிகல் தகவல்தொடர்பு பற்றி பேசுகிறோம் இல்லையெனில் இந்த பொருள் அடிப்படையில் டிஜிட்டல் பண்பேற்றம் நுட்பங்கள் டிஜிட்டல் பண்பேற்றம் நுட்பங்கள் இப்போது இது எப்போதும் சாத்தியம் அல்லது குறைந்தபட்சம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் டிஜிட்டல் தரவு மூலம் தொடர்புகொள்வது சாத்தியமாகும் அதாவது 0 மற்றும் 1 சின்னங்களை தொடர்புகொள்வதே எளிமையான தகவல்தொடர்பு அலை என்று நாம் நினைக்கலாம் எனவே சில காரணங்களால் சில மந்திர காரணங்களுக்காக எங்கள் எழுத்துக்கள் இரண்டு குறியீடுகளாகக் குறைக்கப்படுகின்றன இந்த சின்னங்களை 0 மற்றும் 1 எனக் குறிக்கலாம் ஆகவே இந்த சின்னங்களை நான் 0 எனக் குறிக்கிறேன் இந்த தலைகீழ் கமாவை இங்கு வைக்கிறேன் இது சின்னம் 1 என்பதைக் காட்ட இங்கே இது நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் எண் அல்ல இது சின்னம் பின்னர் 1 ஒரு சின்னம் ஒரு பழக்கமான உதாரணம் ஆங்கில எழுத்துக்களாக இருக்கும் உங்களிடம் ஆங்கில எழுத்துக்களில் மொத்தம் 26 எழுத்துக்கள் உள்ளன எனவே A முதல் Z வரை இதேபோல் நம்முடைய கற்பனையான மூலத்தில் எங்களிடம் 2 எழுத்துக்கள் 0 மற்றும் 1 உள்ளன இதனுடன் சேர்ந்து இது ஒரு எழுத்துக்களை உருவாக்குகிறது எனவே இது ஆங்கில எழுத்துக்கள் அல்ல இது ஒருவித பைனரி தரவு எழுத்துக்கள் வழக்கமான ஆங்கில எழுத்துக்களில் 26 எழுத்துக்கள் இருப்பதைப் போல இது 0 மற்றும் 1 ஆகிய இரண்டு சின்னங்களைக் கொண்டுள்ளது இந்த கடிதங்கள் அடிப்படையில் A B C வரை Z வரை உள்ளன தலைகீழ் காற்புள்ளிகளை நாங்கள் வைக்கவில்லை ஏனென்றால் எழுத்துக்கள் மற்றும் எழுத்துக்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே இது நாம் தொடர விரும்பும் ஒப்புமை எனவே எங்கள் எழுத்துக்கள் 0 மற்றும் 1 ஐக் கொண்டிருப்பதாகக் கருதுவோம் மேலும் ஒரு டிரான்ஸ்மிட்டர் சில தகவல்களை ரிசீவருக்குத் தெரிவிக்கும்போதெல்லாம் இது 0 மற்றும் 1 குறியீட்டின் வரிசையை அனுப்புவதன் மூலம் தொடர்பு கொள்ளும் உதாரணமாக சில செய்திகளில் இந்த குறியீடுகளின் வரிசை 0 11 00 மற்றும் பல இருக்கலாம் கடைசி சின்னம் 0 என்று சொல்லலாம் இது n என்று சொல்வோம் அத்தகைய கடிதங்கள் பயன்படுத்தப்படும் இடத்தில் இந்த கடிதங்கள் ஒவ்வொன்றும் பைனரி இலக்கங்களின் அடிப்படையில் அவை குறிப்பிடப்படலாம் என்பதைக் காண்போம் இது ஒரு n பிட் வரிசை அல்லது n பிட் சரம் என அழைக்கப்படுகிறது நிச்சயமாக இது இன்னும் ஒரு சரமாக மாறவில்லை இந்த 0 ஐ நாம் 0 மற்றும் 1 க்கு 1 என ஒதுக்கும்போது இது ஒரு சரமாக மாறும் இதுவரை இந்த வகையான கடித வரிசை எனவே எந்தவொரு சிக்கலான தகவலையும் அல்லது எந்தவொரு பொதுவான தகவலையும் குறைக்க பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது சாத்தியமாகும் அது பேச்சாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இப்போது நீங்கள் உண்மையில் பார்க்கும் வீடியோ இதுவாக இருக்கலாம் அது யாரோ எழுதிய உரையாக இருக்கலாம் எனவே இந்த பல்வேறு வகையான ஆதாரங்கள் அனைத்தும் வெவ்வேறு மூலங்களிலிருந்து வருகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் அவை இறுதியில் குறிப்பிடப்படலாம் அல்லது 0 மற்றும் 1 இன் இந்த வரிசையால் அவை குறிப்பிடப்படலாம் ASCII குறியீட்டில் இந்த எழுத்தை A ஐ எவ்வாறு குறிப்பது என்பது ஒரு பழக்கமான எடுத்துக்காட்டு ஆஸ்கி குறியீடு 7 அல்லது சுமார் 8 ஐக் கொண்டுள்ளது எனக்கு மிகவும் உறுதியாகத் தெரியவில்லை ஆனால் இது 0 மற்றும் 1 களின் வரிசையைக் கொண்டுள்ளது எண் 0 மற்றும் 1 அல்லது 0 மற்றும் 1 இன் குறியீடாக இருந்தாலும் இந்த வெவ்வேறு எழுத்துக்களை எழுத உங்களை அனுமதிக்கும் எனவே நான் அனுப்ப விரும்பினால் உங்களுக்குத் தெரியும் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து ரிசீவருக்கு OPT நான் இந்த O ஐ அதனுடன் தொடர்புடைய ASCII குறியீட்டை மாற்றுவேன் P க்கான தொடர்புடைய ASCII குறியீட்டை இங்கு மாற்றுவேன் இங்கே ASCII குறியீடாக இருக்கும் டி எனவே ஒவ்வொரு கடிதத்தையும் உண்மையில் ஆங்கிலத்தில் முதலில் அந்த குறிப்பிட்ட வரிசையால் மாற்றலாம் அவை அந்த 0 மற்றும் 1 ஐ உருவாக்குகின்றன எனவே இந்த வழியில் பைனரி சின்னங்களின் வரிசையாக நான் அனுப்ப விரும்பும் எந்த தகவலையும் குறைக்க முடியும் இவை அனைத்தும் சின்னங்கள் இவை பைனரி எழுத்துக்கள் எனவே அவற்றை பைனரி எழுத்துக்களாகக் குறைக்கலாம் இதை நான் ஏன் பைனரி என்று அழைக்கிறேன் ஏனெனில் இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன எனவே 'இரு' இரண்டுக்கு ஒத்திருக்கிறது எனவே பைனரி 2 ஐ குறிக்கிறது இந்த இரண்டு சின்னங்களும் 0 மற்றும் 1 என பெயரிடப்பட்டுள்ளன இப்போது நாம் என்ன செய்கிறோம் இது நிச்சயமாக கடிதம் இதுதான் நீங்கள் உதாரணமாக ஒரு காகிதத்தில் எழுதுவீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு கணினியில் கடத்த விரும்பினால் அல்லது உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் OPT ஐத் தட்டச்சு செய்து உள்நாட்டில் கணினி இந்த OPT ஐ 0 மற்றும் 1 இன் வரிசையாக மாற்றுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் 0 மற்றும் 1 இன் இந்த வரிசை வெறும் சின்னங்கள் அல்லது அவை எழுத்துக்களின் வரிசை அவை எண்கள் அல்ல அவை பரிமாற்ற ஊடகம் வழியாக நேரடியாக அனுப்பக்கூடிய ஒன்று அல்ல எடுத்துக்காட்டாக என்னால் ஒரு குறியீட்டு 0 ஐ எடுக்க முடியாது பின்னர் இந்த சின்னத்தை ஆப்டிகல் ஃபைபரில் நேரடியாக அனுப்ப முடியாது இந்த 0 மற்றும் 1 ஐ ஃபைபர் சேனலில் பரப்புவதற்கு ஏற்ற வடிவமாக மாற்ற வேண்டும் மேலும் இயற்கையில் சுருக்கமாக இருக்கும் இந்த சின்னங்களை எடுத்து அவற்றை ஃபைபர் ஆப்டிகல் கேபிள் வழியாக பரப்புவதற்கு ஏற்ற வடிவங்களாக மாற்றும் அல்லது பொதுவாக எந்த பரிமாற்ற ஊடகமும் பண்பேற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் பண்பேற்றத்தை ஒருவித பொருந்தக்கூடிய பொறிமுறையாக நினைக்கலாம் அதில் சுருக்கமான சின்னங்கள் மற்றும் அவற்றை நேரடியாக சேனலில் தொடர்பு கொள்ள முடியாது அவை சேனலில் பரவுவதற்கு ஏற்ற வடிவத்துடன் பொருந்தப்படுகின்றன எனவே இது பைனரி தொடர்பு இன்று நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த குறியீடுகளின் வரிசையை நாம் எவ்வாறு கருத்தில் கொள்ளலாம் பின்னர் ஃபைபர் ஆப்டிக் சேனலில் பரவும் அலைவடிவங்களைக் கொண்டு வரலாம் எனவே அதைச் செய்ய முதலில் சின்னங்களுக்கு சில அலைவடிவ பிரதிநிதித்துவத்தைக் கொடுப்போம் எனவே எனக்கு ஒரு சின்னம் 0 உள்ளது மற்றும் ஒரு துடிப்பு அனுப்புவதன் மூலம் இதைக் குறிக்கிறேன் கால T விநாடிகளுக்கு ஒரு ஆப்டிகல் துடிப்பு எனவே இது ஆப்டிகல் சின்னம் எனவே நாம் பெயரிட வேண்டியதில்லை இது என்ன இது எனவே அல்லது நாம் பெயரிட விரும்புகிறோம் இதை சில g என்று அழைப்போம் எனவே இந்த g அலைவடிவம் உண்மையில் ஒரு வீச்சுகளைக் கொண்டிருக்கிறது 1 என்று சொல்லலாம் இது ஆப்டிகல் கேபிள் வழியாக பரவுகிறது எனவே அலைவடிவம் g 0 குறியீட்டைக் குறிக்கும் எனவே இந்த 0 இந்த அலைவடிவத்தால் குறிக்கப்படுகிறது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே நீங்கள் இந்த துடிப்பு கிடைக்கும் தருணத்தில் மாறுபடும் நேரத்தை மாற்றியமைக்கும் ஒருவராக இருந்தால் ஓ டிரான்ஸ்மிட்டர் எனக்கு 0 குறியீட்டை அனுப்ப முயற்சிக்கிறது எனவே குறியீட்டிலிருந்து அலைவடிவத்திற்கு மேப்பிங் உங்களுக்குத் தெரியும் எனவே குறியீட்டிலிருந்து அலைவடிவத்திற்கு இந்த மேப்பிங் நிச்சயமாக நீங்கள் தீர்மானிக்கும் உதாரணமாக நீங்கள் வழக்கமான வழியில் செல்லலாம் மேலும் நான் ஒரு துடிப்பை கடத்த விரும்பவில்லை என்று சொல்லுங்கள் ஆனால் நான் டி வினாடிகளுக்கு ஒரு காலகட்டத்தில் எதையும் கடத்த மாட்டேன் 0 குறியீட்டைக் குறிக்கும் பொருட்டு எனவே ஒரு துடிப்பு அல்லது துடிப்பு கடத்தப்படுகிறதா என்ற இந்த தேர்வு இந்த வடிவத்தில் கூட தேவையில்லை ஏனென்றால் யாராவது உண்மையில் சொன்னால் நான் இந்த துடிப்பை கடத்துவேன் சரி எனவே சின்னங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அலைவடிவ பிரதிநிதித்துவம் முற்றிலும் உங்களால் தீர்மானிக்கப்படுகிறது நிச்சயமாக நீங்கள் சீராக இருக்க வேண்டும் இரண்டு வெவ்வேறு சின்னங்களைக் குறிக்க ஒரே அலைவடிவத்தை நீங்கள் கொடுக்க முடியாது பின்னர் சிக்கல் இருக்கும் ஏனெனில் நீங்கள் அலைவடிவத்தைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் 0 அல்லது 1 ஐ கடத்தியுள்ளீர்களா என்பதை நீங்கள் சொல்ல முடியாது எனவே அந்த எளிய குழி வீழ்ச்சியைத் தவிர்க்கிறீர்கள் மேலும் நீங்கள் கடத்த விரும்பும் அலைவடிவத்தை தேர்வு செய்ய நீங்கள் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் எனவே எளிமைக்காக இந்த பாடத்திட்டத்தில் அமைக்கவும் அல்லது குறைந்தபட்சம் இந்த தொகுதி வரை அமைக்கவும் குறைந்தபட்சம் இந்த செவ்வக துடிப்பை அழைக்கவும் பிட் 0 அல்லது சின்னம் 0 ஐ குறிக்கும் வகையில் T விநாடிகளுக்கு 1 வீச்சு கொண்ட 1 க்கு சமமான துடிப்பு உங்களுக்குத் தெரியும் பின்னர் இந்த சின்னம் 1 எதையும் கடத்துவதன் மூலம் குறிக்கப்படும் எனவே இந்த குறியீட்டின் காலத்திற்கு ஒரு அலைவீச்சு 0 ஐ அனுப்புவதன் மூலம் 1 ஐ குறிப்போம் எனவே இந்த டி என்பது அலைவடிவம் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டைக் குறிக்கும் காலமாகும் இது குறியீட்டு காலம் என அழைக்கப்படுகிறது இந்த 0 ஒரு பைனரி இலக்கத்துடன் எண் 0 ஆகவும் சின்னம் 1 ஒரு பைனரி எண் 1 ஆகவும் மாற்றப்பட்டால் இது குறியீடாகும் இது ஒரு எண் சின்னம் மற்றும் எண்ணுக்கு இடையிலான வேறுபாட்டைக் குறிக்க நான் தலைகீழ் காற்புள்ளிகளைப் பயன்படுத்தினேன் எனவே 1 ஐ குறிக்க 1 மற்றும் 0 எண்ணைக் குறிக்க 1 ஐப் பயன்படுத்துகிறோம் இந்த 0 மற்றும் 1 பைனரி இலக்கமாகும் அவை ஒவ்வொன்றும் பைனரி இலக்கமாக அல்லது பிட் குறுகியதாக அழைக்கப்படுகின்றன எனவே ஒரு பிட் 0 என்பது ஒரு அலைவடிவத்தால் குறிக்கப்படுகிறது இது செவ்வக துடிப்பு ஒரு கால டி விநாடிகள் மற்றும் 1 மற்றும் பிட் 1 இன் வீச்சு டி விநாடிகளுக்கு 0 இன் வீச்சுகளால் குறிக்கப்படுகிறது எனவே எனது அலைவடிவ பிரதிநிதித்துவங்கள் இப்படித்தான் இருக்கின்றன இப்போது இந்த அலைவடிவங்கள் அவை ஆப்டிகல் ஃபைபரில் செல்லத் தயாரா இன்னும் இல்லை ஏனெனில் இந்த அலைவடிவங்கள் பேஸ்பேண்ட் டொமைன் என அழைக்கப்படுகின்றன பேஸ்பேண்ட் களத்தில் அதிர்வெண் உள்ளடக்கம் முக்கியமாக 0 அதிர்வெண்ணில் குவிந்துள்ளது ஆனால் இந்த சின்னங்களை நீங்கள் கடத்த விரும்பினால் உங்களுக்குத் தெரியுமா அல்லது ஆப்டிகல் ஃபைபர் வழியாக இந்த அலைவடிவங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த அடிப்படை இசைக்குழுவை சில நேரங்களில் பாஸ் பேண்ட் அல்லது பேண்ட் பாஸ் என்று அழைக்க வேண்டும் எனவே இதை நீங்கள் பாஸ் பேண்டிற்கு அனுப்ப விரும்புகிறீர்கள் யார் கேட்கலாம் என்ற உடனடி கேள்வி நான் ஏன் அதை செய்ய வேண்டும் பல்வேறு காரணங்கள் உள்ளன முதலாவதாக அவற்றை பாஸ் பேண்ட்களாக மாற்றுவதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனர்களை ஒரே நேரத்தில் ஆப்டிகல் ஃபைபரில் சின்னத்தை கடத்த அனுமதிக்கலாம் எனவே 0 என்ற வரிசையை ஒரு முறை கடத்த விரும்பும் பயனர் இங்கே இருக்கிறார் நினைவில் கொள்ளுங்கள் இப்போது இது நான் எழுதிய ஒரு பிட் வரிசை அதாவது ஒவ்வொரு பிட்டிற்கும் நீங்கள் மனரீதியாக மாற்ற வேண்டும் இங்கே காட்டப்பட்டுள்ள தொடர்புடைய சின்னம் எனவே பயனர் ஒருவர் இருக்கிறார் பயனர் இருவர் இருக்கிறார்கள் இருவரும் தகவல்களை அனுப்ப விரும்புகிறார்கள் அவர்கள் இருவரும் பேஸ்பேண்ட் கடத்த அனுமதிக்கப்பட்டால் தகவல் சரியாகத் தடுமாறும் அத்தகைய வாய்ப்பை அனுமதிப்பதை விட அவற்றை நீங்கள் பிரிக்க முடியாது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த நபருக்கு மற்றொரு அதிர்வெண்ணை அடைய இந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை ஒதுக்குகிறீர்கள் எனவே u1 ஐ கடத்தும் இந்த நபருக்கு நீங்கள் fc1 இன் அதிர்வெண்ணை ஒதுக்குகிறீர்கள் அடுத்த நபருக்கு நீங்கள் fc2 அதிர்வெண்ணை ஒதுக்குகிறீர்கள் அந்த வகையில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனர்களை அனுமதிக்கிறீர்கள் நிச்சயமாக fc1 fc2 மற்றும் பிற அனைத்து அதிர்வெண்களும் போதுமான தொலைவில் இருப்பதால் இதை நீங்கள் தொடரலாம் இப்போது இந்த தளத்தையும் பாஸ்பேண்டையும் மாற்றுவதற்கான எளிய வழி ஃபோரியர் உருமாற்றங்களில் ஒரு தேற்றத்தை நினைவுபடுத்துவதாகும் சரி g என்பது g இன் ஃபோரியர் உருமாற்றத்தைக் கொண்ட ஒரு சமிக்ஞையாக இருந்தால் நான் இந்த g e j2π f c t ஐப் பெற்றால் அல்லது அதற்கு சமமாக cos 2 π f c t ஆல் கிடைக்கும் எனவே இது ஒரு உண்மையான வழி இது சிக்கலான வழி எனவே நான் cos 2 π f c t ஆல் பெருக்கினால் இது ஒரு ஃபோரியர் உருமாறும் கூறுகளைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது fc மற்றும் fc ஐ மையமாகக் கொண்டிருக்கும் சரி எனவே இது ஃபோரியர் உருமாற்றம் fc மற்றும் fc ஐ மையமாகக் கொண்டிருக்கும் மிகவும் தெளிவாக நீங்கள் செய்திருப்பது இந்த குறைந்த பாஸ் சிக்னலை அல்லது பேஸ் பேண்ட் சிக்னலை எடுத்து இதை பாஸ் பேண்ட் சிக்னலாக மாற்றுவதே ஆகும் அதன் அதிர்வெண்கள் இப்போது fc மற்றும் -fc இல் மையமாக உள்ளன ஆகவே நாம் பேஸ் பேண்டில் அல்ல பாஸ் பேண்டில் கடத்த வேண்டும் என்பதை அறிவோம் ஆனால் இந்த சமிக்ஞையை நாம் எவ்வாறு குறிக்க முடியும் நாம் இப்போது யாரோ ஒருவர் என்ற இந்த வரிசை மாறுகிறது அவை எவ்வாறு அந்த வரிசையை குறிக்கின்றன எனவே பேஸ்பேண்ட் களத்தில் சமிக்ஞையை எழுதுவதன் மூலம் அந்த வரிசையை நான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இதை நான் sbb என்று அழைப்பேன் கிராம் டி இன் அடிப்படை துடிப்பு வடிவத்துடன் 0 கள் மற்றும் ஒரு வரிசை பரவுகிறது என்ற உண்மையை இது குறிக்கும் இந்த சின்னங்கள் எவை என்று நீங்கள் திரும்பிச் சென்றால் இந்த பிட்கள் சமமாக எதைக் குறிக்கின்றன 0 என்பது செவ்வக துடிப்பு T விநாடிகளால் குறிக்கப்படுகிறது கால அளவு வினாடிகளின் அதே செவ்வக செயல்பாட்டால் ஒன்று குறிப்பிடப்படுகிறது தவிர அதன் வீச்சு 0 ஆல் பெருக்கப்படுகிறது இருப்பினும் 0 க்கு வீச்சு ஒன்று பெருக்கப்படுகிறது எனவே நீங்கள் அதே அடிப்படை துடிப்பு வடிவத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் t T இன் இந்த செவ்வக செயல்பாடு தான் நாம் g என்று அழைத்தோம் இந்த தொகுதிக்கு இதுதான் என்று நாங்கள் கருதுவோம் உங்களிடம் இந்த கிராம் டி இருந்தால் இந்த கிராம் டி ஐ ஒரு அலைவீச்சால் பெருக்கினால் நீங்கள் பிட் 0 ஐ கடத்துகிறீர்கள் நீங்கள் ஜி டி எடுத்து 0 அலைவீச்சால் பெருக்கினால் 0 ஆகி பின்னர் நீங்கள் பிட் ஒன்று அல்லது அதற்கு சமமாக கடத்துகிறீர்கள் சின்னங்கள் 0 உணர்வு சின்னம் 1 எனவே சின்னங்களின் வரிசையை எவ்வாறு எழுதுவது கடத்தப்பட்ட ஒரு கற்பனையான வரிசையை நாம் கருத்தில் கொள்வோம் அல்லது 0 1 1 0 ஐ கடத்த விரும்புகிறோம் பரிமாற்றங்களின் தொடக்கத்தில் 0 ஐ கடத்த நீங்கள் T விநாடிகளின் ஒரு துடிப்பை கடத்த வேண்டியிருக்கும் இது 0 முதல் t வரை நீடிக்கும் இந்த துடிப்பின் முடிவில் நீங்கள் அடுத்த துடிப்புக்கு அடுத்த துடிப்பு கடத்த ஆரம்பிக்க வேண்டும் அடுத்த பிட் 1 ஆக இருக்கும் எனவே இந்த பிட் எங்கே முடிகிறது இந்த அலைவடிவம் அடுத்த அலைவடிவம் தொடங்குகிறது இது பிட் 1 அல்லது குறியீட்டைக் குறிக்கும் இது 2T விநாடிகளுக்கு நீடிக்கும் அடுத்து நீங்கள் மீண்டும் ஒன்றை அனுப்ப விரும்புகிறீர்கள் எனவே ஒன்றின் வீச்சு எங்கள் பிரதிநிதித்துவம் 0 இல் உள்ளது எனவே நீங்கள் தொடரவும் இது உண்மையில் இந்த சின்னத்திற்கான பரிமாற்றத்தை முடித்துவிட்டது என்று உங்களுக்குத் தெரிந்தாலும் இதைத் தொடர்கிறீர்கள் ஏனெனில் அலைவடிவம் அடுத்த பிட்டிற்கும் அதே அலைவடிவம் எனவே இது 0 இந்த துடிப்பு ஒன்று இந்த வீச்சு 0 அடுத்தது ஒன்றோடு எனவே வீச்சு தொடர்ந்து 0 ஆக இருக்கும் இதன் முடிவில் T இலிருந்து தொடங்கி 2T இல் முடிகிறது சின்னம் T இலிருந்து தொடங்கி 2T இல் முடிகிறது மூன்றாவது சின்னம் T இலிருந்து தொடங்கி 2T இல் முடிகிறது மூன்றாவது சின்னம் 2T இலிருந்து தொடங்கி 3T இல் முடிகிறது இந்த புள்ளியிடப்பட்ட கோடுகள் எல்லைகளைக் காட்ட வெறுமனே பயன்படுத்தப்படுகின்றன அவை உண்மையில் அலைவடிவத்தின் ஒரு பகுதியாக இருக்காது இறுதியாக நீங்கள் 0 ஐ கடத்த விரும்பினால் இந்த கட்டத்தில் பரிமாற்றத்தைத் தொடங்குவீர்கள் 1 இன் வீச்சுடன் எனவே உங்களிடம் இருப்பது அடிப்படையில் இந்த சமிக்ஞை g மற்றும் இந்த சமிக்ஞையைப் பற்றி என்ன இந்த சமிக்ஞை 0 g என்று அர்த்தமா ஏனெனில் g ஒரு சமிக்ஞைக்கு ஒத்திருக்கிறது இது T வினாடிகளில் சரியான நேரத்தில் மாறிவிட்டது இந்த மூன்றாவது சின்னம் 0 g மற்றும் இறுதியாக நான்காவது சின்னம் அடிப்படையில் 1 ஆக இருக்கும் எனவே இப்போது 1 ஐ அங்கே வைக்கலாம் 1 g நிச்சயமாக அங்கு முடியும் ஒரு வரிசையாக இருங்கள் அது பொதுவாக முடிவடையாது உங்களுக்கு யோசனை கிடைக்கும் சரி N வது நேர ஸ்லாட்டில் n 0 நேர ஸ்லாட்டில் n 0 இலிருந்து தொடங்கி முடிவிலிக்கு செல்லும் எல்லா நேரங்களும் nT முதல் n 1 T வரை சரியானவை இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு இது உண்மை என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எடுத்துக்காட்டாக n 0 கால அளவு 0 முதல் T வரை இருக்கும் அதன்பிறகு அதனுடன் தொடர்புடைய பிட் இருக்கும் இது ஒரு an எனக் குறிப்பிடப்படும் an ஒரு 0 ஆக இருக்கலாம் அல்லது அது 1 ஆக இருக்கலாம் சரி எனவே இந்த வழியில் நீங்கள் உண்மையில் இந்த அலைவடிவத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் எனவே இது நான் அனுப்பிய பேஸ்பேண்ட் அலைவடிவமாக இருக்கும் இந்த பேஸ்பேண்ட் அலைவடிவத்தை துடிப்பு வடிவ வகைகளின் வரிசையாகக் குறிப்பிடலாம் அதன் அடிப்படை துடிப்பு வடிவம் g ஆகும் ஆனால் இந்த அடிப்படை துடிப்பு ஒவ்வொரு T விநாடிகளாலும் மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நேர ஸ்லாட்டிலும் அது g இன் வீச்சு பெருக்கப்படுகிறது இந்த an வரிசையால் இது பெருக்கப்படுகிறது சரி எனவே நான் பேஸ்பேண்ட் சிக்னலை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவேன் ஆனால் நான் சொன்னது போல் பேஸ்பேண்ட் சிக்னலில் எனக்கு ஆர்வம் இல்லை பாஸ்பேண்ட் சிக்னலில் நான் ஆர்வமாக உள்ளேன் எனவே பாஸ்பேண்ட் சிக்னலைப் பொறுத்தவரை பாஸ்பேண்ட் சிக்னலைக் குறிக்க நான் எந்த சந்தாவையும் பயன்படுத்த மாட்டேன் மற்றும் கள் டி ஐப் பயன்படுத்த மாட்டேன் இதை நீங்கள் முன்பு தொகுதிகளுக்குச் சென்றால் பாஸ்பேண்ட் சிக்னலை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதை நாங்கள் காண்பித்தோம் எனவே இதை √2 cos 2πfct என குறிப்பிடலாம் இது கேரியராக இருக்கும் மேலும் இந்த √2 இயல்பாக்குதல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பாஸ்பேண்ட் சிக்னலின் ஆற்றலை இயல்பாக்குவதற்கு இது சிக்கலான உறை பிரதிநிதித்துவம் முந்தைய தொகுதியில் நாம் உள்ளடக்கிய ஒன்று எனவே இது அடிப்படை கேரியர் பின்னர் இந்த அடிப்படை கேரியருக்கு நீங்கள் இந்த துடிப்பு வரிசையை பெருக்க வேண்டும் மேலும் fc மற்றும் Tஆகியவற்றைப் பொறுத்து நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு உறவு உள்ளது fc மற்றும் T 2π இன் சில மடங்குகளாக இருக்க வேண்டும் எனவே இது எனது பாஸ்பேண்ட் சமிக்ஞை கள் s ஒரு வரிசைan சரியான நேரத்தை மாற்றியமைக்கும் துடிப்பு வகைகளை g பெருக்குவதை நீங்கள் காணலாம் இது சமிக்ஞையின் ஒட்டுமொத்த உறை தீர்மானிக்கும் சரி சமிக்ஞை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உண்மையில் பார்த்தால் இது ஒரு மின்னழுத்த சமிக்ஞையை குறிக்கும் என்றால் அல்லது ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து வெளியேறும் மின்சார புலத்தை இது குறிக்கக்கூடும் என்றால் இது ஒன்றாகும் எனவே ஆரம்பத்தில் உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் அதே வரிசையான 0110 க்கு நீங்கள் வேகமாக மாறுபடும் கேரியர் அலைவடிவத்தைக் கொண்டிருப்பீர்கள் அதைத் தொடர்ந்து 0 ஐத் தொடர்ந்து மற்றொரு 0 ஐத் தொடர்ந்து மீண்டும் வேகமாக மாறுபடும் அலைவடிவத்தைக் கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் காண்பிக்கும் இந்த சுழற்சிகள் கூட புலப்படாது நீங்கள் ஒரு வகையான அளவீடாக இருந்தால் உங்களால் இயலாத மின்சார புலம் ஆனால் நீங்கள் மின்சார புலத்தை அளவிட முடிந்தால் நீங்கள் சுழற்சிகளைக் காண முடியாது ஏனென்றால் ஆப்டிகல் தகவல்தொடர்புக்கான அதிர்வெண் THz ஐச் சுற்றி உள்ளது இது 1012 Hz ஆகும் அதேசமயம் நேர காலம் பொதுவாக கால அளவுகளின் வரிசையில் இருக்கும் அல்லது அதற்கு சமமாக தரவு வீதம் GHz என்று சொல்லும் வரிசையில் இருக்கும் எனவே GHz 109 Hz ஆகும் எனவே இந்த நேர ஸ்லாட்டில் இது 1 ஜிகாஹெர்ட்ஸுக்கு ஒத்த 1 பைக்கோசெகண்ட் என்று நீங்கள் கருதினால் இங்கே சுமார் 1000 சுழற்சிகள் இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட கேரியர் சுழற்சிகளைக் கூட நீங்கள் பார்க்க முடியாது இதன் மிகைப்படுத்தப்பட்ட பதிப்பைக் காண்பிப்பதற்காகவே இதைப் பயன்படுத்தினேன் எனவே திரும்பி வருவது இப்போது பாஸ்பேண்ட் சிக்னல் கள் s க்கான சமன்பாட்டைக் கொண்டுள்ளது நீங்கள் இங்கே கவனிக்கக்கூடியது என்னவென்றால் கேரியரின் வீச்சு மாற்றப்பட்டு வருகிறது அல்லது இது ஒரு வரிசை மற்றும் இந்த செவ்வக துடிப்பு g சரியானது மிக முக்கியமாக ஒரு an 0 உங்களிடம் முழு கேரியர் புலம் இருக்கும்போது ஒரு an 1 உங்களுக்கு கேரியர் அதிர்வெண் இருக்கும்போது ஒரு an 0 போது உங்களுக்கு எதுவும் சரியாக இருக்காது ஒரு பிட் 0 அல்லாத சிக்னலைக் குறிக்கும் என்று நாங்கள் வழக்கம் எடுத்துள்ளோம் சரி எனவே ஒரு an 0 ஆக இருக்கும்போது சமிக்ஞையின் வீச்சு 0 க்குச் செல்ல நான் விரும்பவில்லை மாறாக அலைவடிவம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே இந்த வரிசையை நான் ஒரு an என அழைத்தால் நான் பயன்படுத்துவதை விட இங்கே நேரடியாக இங்கே an பயன்படுத்த முடியாது எனவே இங்கே நான் இதை சரிசெய்வேன் நான் பயன்படுத்த வேண்டியது 1 an ஒரு ஆகும் இதனால் ஒரு an 0 அலைவீச்சு 1 an ஒரு an 1 மற்றும் அது துடிப்பு வடிவத்திற்கு பெருக்கப்படும் மேலும் இந்த வரிசையை 0 முதல் t வரை பெறுவீர்கள் ஒரு an 1 பிட் ஒரு an 1 1 1 0 ஆக இருக்கும் பின்னர் நீங்கள் குறிக்கும் பிட் 1 ஐ வைக்கிறீர்கள் எனவே நீங்கள் பிட் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டு புள்ளிகள் உள்ளன அல்லது சின்னங்கள் 0110 மற்றும் அதனுடன் தொடர்புடைய பெருக்கங்கள் 100 மற்றும் 1 இது இந்த தொகுதியில் நான் பின்பற்றிய ஒரு வழக்கம் ஒரு an 0 துடிப்பின் வீச்சு 0 ஆகவும் ஒரு an 1 போது துடிப்பு 1 க்கு சமமாகவும் இருக்கும் என்ற இயற்கை வழக்கம் நீங்கள் நிச்சயமாக பின்பற்றலாம் அவ்வாறான நிலையில் இது போன்ற ஒரு சமிக்ஞையை நீங்கள் பெறுவீர்கள் இது இங்கே 0 ஆக இருக்கும் அதைத் தொடர்ந்து 1 1 மற்றும் 0 இருக்கும் நான் தேர்ந்தெடுத்ததாகத் தோன்றியதற்கான காரணம் இந்த சமிக்ஞையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு மிகவும் வித்தியாசமான வழியைக் கொண்டிருக்கிறது ஏனெனில் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரில் ஒரு சமிக்ஞைக்கு 0 ஐ உணர்ந்து கொள்வது இயற்கையானது மற்றும் 1 இல்லை சமிக்ஞை எனவே அந்த காரணத்திற்காக நான் இந்த வடிவமைப்பைப் பயன்படுத்தினேன் ஆனால் நீங்கள் வடிவமைப்பையும் நீங்கள் விரும்புவதையும் பரிமாறிக் கொள்ளலாம் எனவே இதற்கு மீண்டும் செல்வது 1 an மீண்டும் ஒரு வரிசை எனவே an 0 1 an 1 ஆக இருக்கும்போது an 1 ஆக இருக்கும்போது இந்த 1 an 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இதை நான் சில bn என்று அழைக்கிறேன் எனவே ஒரு இடத்தில் இப்போது bn வரிசையைப் பயன்படுத்தப் போகிறது எனவே அந்த மாற்றீட்டை இங்கேயும் செய்கிறேன் நான் bn ஐப் பயன்படுத்துவேன் an 0 bn 1 ஆக இருக்கும்போது bn இயல்பு என்ன இது அலைவடிவத்தில் இருக்கும் அதேசமயம் an 1 நினைவில் இருக்கும்போது இவை குறியீட்டு வரிசையின் பிட் வரிசைமுறைகள் bn 0 ஆக இருக்கும் மற்றும் அலைவடிவம் இல்லாமல் இருக்கும் எனவே இது நாம் இதுவரை பயன்படுத்தி வந்த குறியீட்டுடன் ஒத்துள்ளது எனவே பாஸ்பேண்ட் சமிக்ஞை s ஐ ஒவ்வொரு n வது நேர ஸ்லாட்டிற்கும் ஒரு எண் அல்லது ஒரு வரிசை bn ஆல் பெருக்கப்படும் கேரியராக எழுதலாம் இந்த கேரியர் இந்த எண்ணை bn மூலம் பெருக்கி கேரியர் அணைக்க வேண்டுமா என்பதை இந்த bn தீர்மானிக்கிறது எனவே இந்த bn உடன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு பொருளில் நீங்கள் கேரியரை இயக்குகிறீர்கள் அல்லது முடக்குகிறீர்கள் கேரியர் √2 cos 2πfct எனவே நீங்கள் bn 1 அல்லது 0 ஐப் பொறுத்து இயக்க அல்லது அணைக்கத் தேர்வு செய்கிறீர்கள் இங்கே கேரியர் இயங்கும் கேரியர் ஏதோவொரு வகையில் சரியாக இருக்கும் இது ஒரு சுவிட்ச் நீங்கள் எடுத்து பின்னர் ஒரு சுவிட்சை இயக்கி சுவிட்ச் ஆஃப் செய்ய போதுமானதாக செய்கிறீர்கள் நீங்கள் சுவிட்சை இயக்கினால் கேரியர் உள்ளீட்டு வரியுடன் இணைக்கப்படும் சுவிட்சை அணைக்கும்போது கேரியர் வெளியீட்டு வரியுடன் ஃபைபர் கோட்டுடன் துண்டிக்கப்படும் இதுபோன்ற ஒரு மாடுலேஷன் நுட்பம் திடீரென மாற்றங்களை கேரியர் தெரிவிக்கும் இது ஆன் ஆஃப் கீயிங் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் வீச்சு ஒன்று மாறுகிறது அலைவீச்சு g அல்லது அதற்கு சமமாக இந்த √2 cos 2πft 1 அல்லது 0 அல்லது √2 ஆக மாற்றப்படுகிறது மற்றும் 0 ஏனெனில் இந்த வீச்சு மாற்றப்பட்ட ஒன்றாகும் இந்த வகையான பண்பேற்றம் ஒரு அலைவீச்சு மாற்ற விசை என்றும் அழைக்கப்படுகிறது விசை உங்களுக்குத் தெரியச் சொல்ல வேண்டும் முக்கியமானது ஒரு விஷயம் பியானோ வகை ஒரு விஷயம் எனவே நீங்கள் அந்த விசையை கீழே அழுத்தவும் நீங்கள் சுவிட்சை இணைக்கிறீர்கள் மற்றும் உள்ளீட்டு கேரியர் வெளியீட்டு வரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது சுவிட்ச் துண்டிக்கப்பட்ட விசையிலிருந்து உங்கள் கையை நீக்கிவிட்டு கேரியர் மற்றும் வெளியீட்டு வரிக்கு இடையிலான இணைப்புகளிலிருந்து கேரியர் அணைக்கப்படும் எனவே இவை ஆன் ஆஃப் கீயிங் அல்லது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் மாடுலேஷன் வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இவை ஆன் ஆஃப் கீயிங் அல்லது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் எனப்படும் பண்பேற்றம் வடிவங்கள் இந்த ஆன் ஆஃப் கீயிங் மற்றும் அலைவீச்சு ஷிப்ட் கீயிங்கை ஒரு பொதுவான டிரான்ஸ்மிஷனாக பொது அலைவீச்சு பண்பேற்றமாக நீங்கள் நினைக்கலாம் பண்பேற்றம் அடிப்படையில் தரவைக் குறிக்கும் வகையில் கேரியரின் சிறப்பியல்புகளை மாற்றுகிறது எங்கள் விஷயத்தில் தரவு ஒரு பிட் வரிசை 0 அல்லது 1 எனவே 0 க்கு நீங்கள் சில வீச்சுகளைக் கொடுப்பீர்கள் 1 க்கு நீங்கள் சில வீச்சுகளைக் கொடுக்கிறீர்கள் எனவே அடிப்படையில் நீங்கள் வீச்சு பண்பேற்றம் செய்கிறீர்கள் பொதுவாக நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் அலைவடிவம் இது சரி இது நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் அலைவடிவம் இந்த அலைவடிவத்தை சில g என்று அழைக்கவும் இது ஒரு ஆப்டிகல் AM டிரான்ஸ்மிட்டருக்கு வழங்கப்படும் அதன் சமிக்ஞைக்கு ஏற்ப கேரியர் வெளியீடு அல்லது கேரியர் வீச்சு மாற்றப்படும் அல்லது எந்தவொரு பொதுவான மாறுபாட்டிற்கும் பதிலாக எங்கள் டிஜிட்டல் பண்பேற்றம் பூஜ்ஜியங்கள் மற்றும் 1 களின் மிகக் கடுமையான மாறுபாட்டைக் கொண்டுள்ளது எனவே அலைவீச்சு பண்பேற்றம் மற்றும் ASK ஆகியவற்றுக்கு இடையேயான எல்லா தொடர்புகளும் இதுதான் ASK என்பது ஒரு வகையான பொது அல்லது வீச்சு பண்பேற்றத்தின் சிறப்பு வழக்கு